மாணவர்களை வரவேற்கிறேன் எனவே நாம் பொருள் மாறுபாடுகளை கற்று வருகிறோம் எனது முந்தைய வகுப்பில் சில சிக்கல்களை கண்டுபிடித்தோம் அவை பலவகையான சிக்கல்களை கொண்டது அதிலே முக்கியமாக பொருள் விரயம் என்ற பிரச்சினையும் மேலும் ஆரம்ப கையிருப்பு மற்றும் இறுதி கையிருப்பு இவற்றை எவ்வாறு சரி செய்து கணக்கிடுவது என்பதை ஒரு உதாரணத்துடன் கண்டுபிடித்தோம் ஆனால் நமக்கு ஆரம்ப இருப்புக்குவிலை தரப்படவில்லை அவ்வாறு விலை தரப்படவில்லை என்றால் அதனுடைய உண்மையான விலையும் தரப்படவில்லை என்றால் நான் சொன்னேன் நிலையான விலையை உபயோகப்படுத்தி விலையை முடிவு செய்து அல்லது ஆரம்ப இருப்பின் மொத்த மதிப்பை கணக்கீடு செய்தோம் எனவே முந்தைய வகுப்பில் நான் கூறியபடி நிலையான செலவு செயல்முறையின் போது இரண்டு விஷயங்கள் சம்பந்த படுகின்றன முதலாவது விஷயம் நிலையான மற்றும் உண்மையான மாறுபாடுகள் இவைகளுக்கு இடையே உண்டான மாறுபாடுகள் இரண்டாவது விஷயம் 2 தரங்கள் அவற்றின் மாறுபாடுகளுக்கு உண்டான காரணங்களை ஆராய்வது இவற்றில் இரண்டு தகவல்கள் ஒன்று நிலையானது அதேபோன்று உண்மையானது இவை இரண்டைப் பற்றி நாம் பேசும்போது நாம் இவற்றின் மாறுபாடுகளை கணக்கீடு செய்தோம் நாம் இந்த இரண்டு மாறுபாடுகளை போன பக்கங்களில் பார்க்கும்போது நாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் நாம் பொருள் செலவு மாறுபாட்டில் ஆரம்பித்தோம் அந்தப் பொருள் செலவு மாறுபாடு என்பது ரூபாய் 286 25 சாதகமானது எனவே நான் இப்போது ஆராய்ச்சி பகுதியைப் பற்றி பேசுகிறேன் ஆராய்ச்சியில் மாறுபாடுகள் என்பது பற்றி ஆராய்ச்சி செய்து அதனுடைய மதிப்பை கணக்கிடுவது பற்றி பார்ப்போம் எனவே மதிப்பு கணக்குகளுக்கு முதல் பாகம் நமது நடைமுறை அமைப்புகளில் என்ன நடக்கிறது என்றால் முதலில் அவர்கள் நிலையான தரத்தை உருவாக்குகிறார்கள் அதாவது சாத்தியப்படக் கூடிய நிலையான தரம் என்று நான் சொல்வேன் எட்டக்கூடிய நிலையான தரம் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மற்ற எல்லா காரணிகளையும் அதனுடைய உண்மையான செயல்பாடு இருக்கிறது அதன்பின்னரே அவர்கள் உண்மையான தயாரிப்புக்கு செல்கிறார்கள் எனவே நிறுவனம் ஒரு குழுவை நியமித்து அந்தக் குழுக்கள் நிலையான மற்றும் உண்மையான செயல் திறன்களை பரிசீலித்து பின்னர் அதன் மாறுபாடுகளை கண்டறிந்து அவை என்ன மாறுபாடுகள் அதனுடைய மாறுபாடுகளின் மதிப்பீடுகள் இவற்றையும் கண்டறிந்து அதன் பின்னர் அந்த காரணங்களை மீண்டும் அடுத்த முறை மாறுபாடு ஏற்படாத வண்ணம் தடுக்கும் முறைகளும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் முறைகளும் மேலும் எப்போதும் நிலையான தரமும் உண்மையான உற்பத்தியும் சமமாக இருக்கும் வண்ணம் கண்டுபிடிக்கிறார்கள்அல்லது நேர் எதிராகவும் வரும்போது சமமாக இருக்கும்படி கண்டுபிடிக்கிறார்கள் எனவே முதல் பகுதியாக நாம் கணக்கிட்டது எல்லாம் மாறுபாடுகளையும் பின்னர் அவற்றை சரி செய்யும் எல்லா முறைகளையும் அறிந்து அதனுடைய வேறுபட்ட விஷயங்களை பார்த்தோம் முதல் மாறுபாடு என்பது 286 25 சாதகமானது சரி இந்த மாறுபாட்டில் நாம் நிலையான செலவு அதிகமாகவும் மேலும் உண்மையான செலவு சற்று குறைவாகவும் இருந்ததால் இந்த வித்தியாசம் நமக்கு ஏற்பட்டது இதிலே நிலையான செலவு எவ்வளவு என்றால் 6800 உண்மையான செலவு என்பது குறைந்து 6513 எனவே நமக்கு நேர்மறையான மாறுபாடு சாதகமாக கிடைத்தது எனவே சாதகமான மாறுபாடு பொருள் செலவும் மாறுபாட்டில் ஏற்பட்டது எனவே இது நல்லது ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியபடி மாறுபாடுகள் என்பது மாறுபாடு தான் அது சாதகமாகவும் அல்லது பாதகமாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு தரத்தை ஏற்படுத்தும்போது அதன்படி உண்மையான உற்பத்தி நடக்கும்போது நாம் இந்த இரண்டு மதிப்பிற்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க முயற்சிக்கிறோம் நமது தரம் என்பது மிகத்துல்லியமாக இருக்க வேண்டும் அது உண்மை செயல்பாட்டுக்கு சமமாக இருக்க வேண்டும் அல்லது உண்மையை செயல்பாட்டுக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் பின்னர் மாறுபாடு என்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் மாறுபாடு ஏற்படுகிறது என்றால் பின்னர் நாம் தரத்தை கணக்கிட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உண்மையானது ஒரு திசையிலும் தரம் என்பது வேறு திசையிலும் பயணம் செய்யும்போது நாம் நமக்கு மாறுபாடுகள் தான் இறுதி ஆகிறது எனவே இதன் அர்த்தம் மாறுபாடுகள் ஏற்படக்கூடாது இதில் நமக்கு சாதகமான மாறுபாடு வந்துள்ளது இதில் முக்கியமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது நாம் மாறுபாடுகளை கண்டுபிடிக்கிறோம் இந்த நிலையான செலவு மாறுபாடு என்பது 286 25 சாதகமானது இதைப்பற்றி நாம் சந்தோஷப்பட முடியாது ஏனென்றால் இதிலே நமக்கு உண்மை விலை நிலையான விலையைவிட குறைவாக வந்துள்ளது இதை வேறு கோணத்தில் இருந்து பார்த்தால் நாம் நிலையானவை சற்று அதிகப்படியாக கணக்கிட்டு இருக்கலாம் இங்கே இது கொள்முதல் துறையின் செயல்திறன் அல்ல இங்கு உங்களது உண்மையான செலவு என்பது குறைந்து 6513 75 என்றும் உண்மையான தை விட நிலையானது சற்று அதிகம் இப்போது உண்மையானது என்பது இந்த செலவு தான் இயற்கையாக இருக்கலாம் அல்லது உண்மையான செலவுக்கு எதிராக நாம் கணக்கிட்ட நிலையான செலவு உயர்ந்தும் இருக்கலாம் எனவே நாம் தரக் குழுவின் மறுபரிசீலனைக்கு அனுப்பினால் அவர்கள் மீண்டும் தரத்தின் இலக்கை நிர்ணயித்தது அதிகம் என்பதை கண்டுபிடிக்கலாம் அவர்கள் அதிகபட்சமாக தரத்தை நிறுவி இருந்தால் அந்தத் தரத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இதனால் அடுத்த முறை நமக்கு உண்மையான செயல்திறனுக்கும் நிலையான செயல்பாட்டிற்கும் இடைவெளி தோன்றாது அல்லது மிகக்குறைவாக இருக்கும் எனவே இங்கு 286 25 சாதகமானது அதை மேலும் நாம் துண்டித்து பார்த்தால் நான் முந்தய வகுப்பில் சொல்லியது போல செலவு செயல்பாடு என்பது விலை மற்றும் அளவு அதை இந்த பிரச்சனையில் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் பொருள் விலை மாறுபாட்டை கண்டுபிடித்தோம் பொருள் விலை மாறுபாடு கண்டுபிடிக்கும் போது இரண்டு பொருட்களிலும் பொருள் மாறுபாடு ஏற்பட்டது இரண்டு பொருட்களிலும் நாம் கூட்டுத்தொகை பார்க்கும்போது பொருள் A மற்றும் B இவற்றின் மொத்த பொருள் விலை மாறுபாடு என்பது 376 25 சாதகமாக வந்தது இதன் அர்த்தம் நிலையான பொருள் ஒரு கிலோவிற்கு என்பது விலை ஆனால் நாம் உண்மையாக செலவு செய்தது இரண்டு பொருள்களும் பொருள்A மற்றும் B இதற்கு நான் சற்று உயர்வான விலையை நிர்ணயித்தோம் ஆனால் உண்மையில் நாம் குறைந்த விலையே பொருள் கொள்முதல் செய்யும்போது கொடுத்திருக்கிறோம் இதன் விளைவாக நமக்கு கிடைத்தது 376 25 சாதகமான மாறுபாடு எனவே மொத்த செலவு மாறுபாடு என்பது ரூபாய் 376 25 இருப்பினும் நமது உபயோகத்தில் மாறுபாடு இல்லை ஆனால் நாம் உபயோக மாறுபாட்டை கணக்கிடும்போது அது நமக்கு 90 பாதமாக வந்தது என்பதைக் கண்டோம் இதனுடைய அர்த்தம் நாம் விலையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்றும் கொள்ளலாம் ஏனென்றால் பொருளின் உண்மையான விலை மற்றும் நிலையான விலையை ஒப்பீடு செய்யும்போது நாம் நிலையான விலையை சற்று அதிகமாக குறியீட்டு இருக்கிறோம் ஆனால் எதிர்பார்த்த விலை சற்று அதிகம் உண்மை விலை சந்தையில் குறைவு ஏனென்றால் அது நமது கொள்முதல் துறையின் திறமையாக இருக்கலாம் அதனால் நாம் குறைந்த விலை பெற்றிருக்கலாம் எனவே நமக்கு இறுதியாக ரூபாய் 376 சாதகமாக உள்ளது எனவே 376 என்பதை நிலையாக கொண்டோம் என்றால் நாம் பொருள் உபயோகத்தை பார்க்கும்போது இங்கே நமக்கு பொருள் உபயோக மாறுபாடு என்பது 90 எதிர்மறையாக பாதகமாக வந்திருக்கிறது இது ஒன்றும் பெரிய தொகை அல்ல சிறிய தொகைதான் ஆனால் பாதகமான மாறுபாடு எனவே இதன் அர்த்தம் என்ன 2 உள்ளீடுகள் ஆன பொருள் A பொருள் B இவற்றின் உண்மை அளவு நாம் உபயோகித்தது நிலையான அளவில் பரிந்துரைத்தது காட்டிலும் சற்று அதிகம் எனவேதான் கடைசியில் மாறுபாடு என்பது நான் கணக்கிடும்போது நிகர மாறுபாடாக நாம் பொருள் A மற்றும் B என்பதற்கு ரூபாய் 90 பாதகமாக வந்துள்ளது இதில் நாம் குறிப்பாக பார்க்கும் போது வேறுபாடு 90 என்பது பொருள் A உடைய உபயோகத்தினால் விளைந்தது பொருள் B யால் அல்ல இன்னும் சொல்லப்போனால் பொருள் B உள்ளீடு சாதகமானது பொருள் உள்ளிட் இன் படி 120 பாதகம் பொருள் B உள்ளிட் இன் படி முப்பது சாதகம் எனவே நிகர பொருள் உபயோகம் மாறுபாடு 90 வந்திருக்கிறது இதை நீங்கள் 90 பாதகம் என்று அழைக்கலாம் பொருள் B நமது கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் A நமது கட்டுப்பாட்டில் இல்லை A வின் உபயோகம் அதிகம் எனவே அதனுடைய காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இதை மீண்டும் சரி பார்க்கும் போது பொருள் A வின் உபயோகம் அதிகரித்துள்ளது நாம் குறைந்த விலையில் பொருளை கொள்முதல் செய்தது காரணமாக இருக்கலாம் இப்போது மாறுபாட்டை பார்க்கும்போது பொருள் விலை மாறுபாடு இந்த விஷயத்தில் கணக்கிட்டால் மொத்தம் A என்பது 198 75 இதுவே பொருள் B விஷயத்தில் இது 575 சாதகம் எனவே பொருள் A தான் குற்றவாளி என்கிற யோசனை கிடைத்திருக்கிறது இதிலே பொருள் A உள்ளீடு செய்ததில் ஏதோ தவறு இருக்கிறது பொருள் தேவை A கொள்முதல் செய்யும்போதும் விலை சற்று அதிகமாக கொடுத்துள்ளோம் பொருள் உபயோகத்தின் போதும் சற்று அதிகமாக உபயோகிக்கிறோம் நிலையான அளவு 800 கிலோ உபயோகித்தது 130 கிலோ 30 கிலோ அதிகம் இதுவே இதன் நிகர மாறுபாடு என்கிற ரூபாய் 120 பாதகமாக வந்ததற்கு காரணம் பொருள் B விஷயத்தில் இது மிகவும் இன்னும் சொல்லப்போனால் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளீடு செய்யப்பட்டது இதனுடைய விலை மாறுபடும் இங்கே நமக்கு சாதகமாக உள்ளது எனவே நமக்கு மிகப்பெரிய சாதகமான மாறுபாடாக 575 கிடைத்திருக்கிறது எனவே இந்த விஷயத்தில் பொருள் B விலை மாறுபாடு கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது உபயோகம் மாறுபாடு என்பதும் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது மொத்த தேவை என்பது 1200 கிலோ மொத்த உபயோகம் உண்மையில் 1900 கிலோ எனவே இதன் அர்த்தம் நமக்கு மாறுபாடு பொருள் B விஷயத்தில் சாதகமாக உள்ளது எனவே பொருள் A உள்ளீடு ஏதோ தவறு இருக்கிறது எனவே இந்த இரண்டு விஷயங்களையும் அதாவது விலை விஷயமும் அளவு விஷயமும் இரண்டையும் சரிபார்த்து சரி செய்ய வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களிலும் அதனால்தான் நமக்கு பாதகமான மாறுபாடாக வந்திருக்கிறது அதுவே மாறு பாட்டிற்கான பொறுப்பேற்கிறது எனவே பொருள் கொள்முதல் துறை சற்று விலை அதிகமாக கொடுத்து இருந்தாலும் அல்லது அதிக விலைக்கு சற்று தரம் தாழ்ந்த பொருளாக வாங்கி இருக்கிறது எனவேதான் இப்படியும் நிகழ்ந்திருக்கலாம் என்பதை நாம் கண்டுபிடித்து பொருள் A என்பதன் நிலையான உள்ளீட்டை திருத்துவதன் மூலமாகவோ அல்லது அதனுடைய உண்மையான செயல்முறை என்பது மொத்தத்தில் வேறுபாடு வராத அளவிற்கு கொண்டு வர வேண்டும் அவ்வாறு வரும்போது நிலையானதும் மற்றும் உண்மையானதும் மிக அருகில் அதனுடைய செயல்பாடு ஒன்றுக்கொன்று அருகில் வரும் எனவே இப்போது மற்ற இரண்டு மாறுபாடுகளை பற்றி பேசப்போகிறோம் பொருள் கலவை மாறுபாடு மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடு பொருள் கலவை மாறுபாடு என்பதன் அர்த்தம் இது நமக்கு 22 பாதகம் மேலும் பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பது 68 பாதகம் இது பெரிய அளவு இல்லை என்றாலும் இரண்டுமே எதிர்மறையான மாறுபாடுகள் எனவே பாதகமான மாறுபாடுகளை நாம் இயற்கையாகவே சரி பார்த்திட வேண்டும் இதிலே நமக்கு கலவையின் உண்மையான எடை என்பது 2020 கிலோ இது உண்மையான எடையான 2000 கிலோவுக்கு எதிராக உள்ளது 2000 கிலோ என்பது பொருள் A மற்றும் B ஆகியவற்றின் உள்ளீடு எனவே 20 கிலோ நாம் உள்ளீடு செய்தது சற்று அதிகம் இது இது தாழ்ந்த தரம் அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம் எனவே பொருள் A என்பதை நிலையான அளவைக் காட்டிலும் அதிகமாக உபயோகிக்கிறோம் அதன் காரணமாக மொத்த உள்ளீடு 2000 கிலோவில் இருந்து 2020 கிலோவாக உள்ளது இது பொருள் கலவை மாறுபாடு எனவே இதன் தொகை 22 பாதகம் இருந்தபோதிலும் நாம் இதற்குண்டான காரணத்தை அறிய வேண்டும் அதுபோன்றே நீங்கள் பொருள் விளைச்சல் மாறுபாடு பற்றி பேசும்போது பொருள் விளைச்சல் மாறுபாடு அடிப்படையாக உண்மையான விளைச்சல் மற்றும் நிலையான விளைச்சல்களை ஒத்து நோக்க வேண்டும் இதன் அர்த்தம் நாம் கொடுத்தது அல்லது கொடுக்க இருப்பது நிலையான உள்ளீடு 2000 கிலோ உண்மையான வெளிப்பாடு நாம் எதிர்பார்ப்பது 1700 கிலோ இது 15 விரயத்தை சரி செய்த பின் கிடைத்தது எனவே இந்த விஷயத்தில் நாம் உள்ளீடு செய்த 2020 கிலோவிற்கு அதே விகிதாச்சாரப்படி நாம் எதிர்பார்க்கும் வெளியீடு விளைச்சல் என்பது 1717 கிலோ என்பது நடைபெறவில்லை உண்மையான வெளிப்பாடு சமமாகவே இருக்கிறது உள்ளீட்டில் இருந்து அல்லது விகிதாச்சாரப்படி கொடுக்கப்பட்ட உள்ளீடு ஆனால் உள்ளீடு மாறி இருக்கிறது மேலும் உண்மையான வெளியீட்டை பற்றிப் பேசும்போது உண்மையான வெளியீடு 1700 கிலோ என்பது உள்ளீடு 2000 கிலோவுக்கு உண்டானது ஆனால் நாம் உள்ளீட்டை அதிகப்படுத்தி இருக்கிறோம் 2000 கிலோவில் இருந்து 2020 கிலோவுக்கு எனவே நமக்கு கிடைக்கவேண்டிய வெளியீடு 1717 கிலோ ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை எனவே இங்கு விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது பொருள் A உள்ளீட்டை பொருத்தமட்டில் அதனுடைய விலை சற்று அதிகமாக இருக்கிறது இங்கு உபயோகிக்கப்பட்ட அளவு சற்று அதிகமாக இருக்கிறது இருந்தபோதிலும் அதிகமான உள்ளீட்டுக்கு நமக்கு தேவையான வெளியீடு என்பது பொருள் A பொருத்தமட்டில் இல்லை எனவே இதன் பொருள் நாம் இதை சரி பார்த்தோம் என்றால் இதனுடைய பிரச்சனை எங்கிருக்கிறது என்றால் பிரச்சனை பொருள் A உள்ளீடு செய்வதில் இருக்கிறது எனவே இதனை கண்டுபிடித்து சரி செய்து பொருள் கொள்முதல் துறை ஆட்களுடன் தெரிவித்து பின்னர் பொருள் உற்பத்தித்துறை ஆட்கள் இடமும் சரிபார்க்க செய்து 2 தரப்பு மக்களும் சொல்வதில் பொருள் A என்பது நிலையான விலைக்கு கிடைப்பதில்லை மேலும் உள்ளீடு மற்றும் வெளியீடு விகிதாச்சாரம் என்பது தர நிர்ணய குழு எதிர்பார்த்தது போல இல்லை எனவே நமது தரத்தை திருத்தி அமைக்க வேண்டும் அல்லது அதனது மூன்றாவது சாத்தியமாக நாம் இப்போது கிடைக்கும் பொருள் A பதிலாக வேறொரு பொருளை உபயோகப்படுத்தி அதன்மூலம் அதன் விலையும் வெளிப்பாடும் நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே 2 விலை மற்றும் உபயோகம் அல்லது அளவு என்பது எந்த விதத்திலும் மேலும் பிரச்சனைகளை தராத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் நமது செலவு மாறுபாடு என்பதும் நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் எனவே இந்த 5 மாறுபாடுகளும் இந்த பிரச்சினையில் நாம் கணக்கிடும்போது பொருள் என்பதைப்பற்றி நான் உங்களுடன் விவாதிக்கும்போது முழு அளவில் இந்த மாறுபாடுகளை எப்படி ஆராய்வது இதிலிருந்து பொருள் உபயோகம் பொருள் செலவு செய்வது என்பது பற்றி நீங்கள் தெளிவாகி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நிலையான செலவு எப்படி கிடைக்கிறது என்பதும் மிக மிக முக்கியமான உபகரணம் மேலாண்மையில் திறமையான மேலாண்மை முடிவுகள் எடுப்பது மேலும் இதுபோன்ற சூழல்களை கையாள்வது சாதகம் அல்லது பாதக மாறுபாடுகளை பற்றிய முடிவெடுப்பது ஏனென்றால் எல்லா மேலாண்மை முடிவுகளின் நோக்கம் எல்லா அலுவலகங்களிலும் மிக முக்கியமானது அதன் தரத்தை நிர்ணயம் செய்வது எனவே தரத்தை அடைய நாம் ஏதேனும் வேறுபாடுகள் உள்ளதா அப்படி இருந்தால் இரண்டு செயல்பாடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை ஆராய்ந்து பின்னர் அதனை சரிசெய்து அதன் காரணங்களை களைந்து இடைவெளி இன்றி நிலையானது மற்றும் உண்மையான செயல்பாட்டுக்கு இடையே இடைவெளி என்பது 0 அல்லது மிகக் குறைந்த அளவு என்பதை கொண்டு வர வேண்டும் இதைத்தான் நான் போன வகுப்பில் ஆரம்பநிலையில் இதை சரி செய்வது பற்றி பேசினேன் எனவே இந்த மாறுபாடு பற்றி சொல்லும்போது அவை உதாரணத்திற்கு 5 அல்லது 10 வரை வந்தால் நாம் அதை புறக்கணிக்கலாம் ஏனென்றால் அவை எதிர்பார்க்கப்பட்ட வை அல்லது முழுமையான விதிகளின்படி வேறுபாடு என்பது 25000 மதிப்பு வரை உள்ள வேறுபாடுகள் புறக்கணிக்க படலாம் ஆனால் அதற்கு அதிகமாக வரும்போது அதனுடைய தொடக்க நிலையிலிருந்து நாம் ஆராய்ச்சி செய்து அதனுடைய மாறுபாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே செலவு என்பது முக்கிய இடத்தை பிடிக்கிறது எந்த ஒரு செயல்பாடு உண்டான செலவும் ஒரு நிறுவனத்தில் அது உட்புறம் அல்லது வெளிப்புறம் ஆக இருந்தாலும் குறைவான மதிப்புக்கு வரவேண்டும் அல்லது அதனுடைய விலை அல்லது வேறுபாடு இவற்றைக்கொண்டு நாம் பேச வேண்டும் செலவு மற்றும் பயன் செலவு என்பது அதன் பயனை விட எப்போதும் குறைவாக இருக்க வேண்டும் உதாரணமாக பொருள் கலவை மாறுபாடு என்பது 22 பாதகமானது அல்லது விளைச்சல் மாறுபாடு வெறும் 68 பாதகமானது எனவே இதனை தொடக்க நிலையில் இருந்து ஆராய ஆரம்பித்தால் இதனை ஆராய்வதற்கான செலவு என்பது மாறுபாடு செலவைவிட அதிகமாக வரும் எனவே இதுபோன்ற சிறிய ஆராய்ச்சிகளை தவிர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் இதன் பயன் குறைவு செலவு அதிகம் மேலும் எந்த ஒரு நிறுவனமும் இதை விரும்புவதில்லை எனவே தொடக்கநிலை என்பதிலிருந்தே நாம் சரி செய்ய வேண்டும் இதில் எப்போதும் செலவையும் அதன் பயன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எடுக்கப்படும் எல்லா மேலாண்மை முடிவுகளுக்கும் இந்த மந்திரமானது மேலாண்மை கணக்கியல்க்கு பொருந்தும் நாம் எந்த மாதிரி முடிவுகளை எடுத்தாலும் செலவு மற்றும் அதன் பயன் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் செலவு என்பது எப்போதும் அதிலிருந்து கிடைக்கக் கூடிய பயன் அளவைவிட குறைவாக இருக்க வேண்டும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற முடிவினை எடுக்கும் முன் அந்த முடிவு என்பது சாத்தியப்படாத தாக இருந்தால் அந்த முடிவை கைவிட வேண்டும் அந்த யோசனையையும் கைவிட வேண்டும் எனவே இதன் ஒரு பகுதி என்பதை நாம் விவாதித்தோம் இதுவரை நிலையான செலவு என்பது பொருள் மாறுபாட்டை பொருத்தது ஏனென்றால் பொருள் மாறுபாடு என்பது மிக மிக முக்கியமாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியது நான் முன்பு சொன்ன மாதிரி ஒரு உற்பத்திக்கு பொருள் செலவு என்பது மொத்த செலவுக்கு ஐம்பதில் இருந்து 60 உதாரணமாக அது 50 என்றால் அதன் பொருள் செலவை குறைந்தது 10 அளவிற்கு குறைத்தாலும் மொத்த செலவில் இருந்து ரூபாய் 5 குறையும் மேலும் 5 ரூபாய் என்பது பெரிய தொகையாகும் குறைந்தது 5 குறைத்தாலும் 2 5 ரூபாய் குறையும் அதுவும் ஒரு பெரிய தொகை தான் எனவே இப்போது லாபத்தை கூட்டிப் பார்த்தால் அல்லது உற்பத்தியின் விலையை குறைத்தால் உங்களது பங்கு சந்தையில் மொத்த லாபம் அதிகரிக்கிறது எனவே இந்த பிரச்சனையில் நாம் அவசியம் பேசவேண்டியது எல்லாவகையான மாறுபாடுகள் பொருள் மாறுபாடுகளை மிக ஆழமாகவும் அதுபோல் மற்ற 5 மாறுபாடுகள் பற்றியும் நான் விவாதித்தேன் அதை மேலும் ஆழ்ந்து ஆராய்ந்து இந்த மாறுபாடுகளை எப்படி சரி பார்ப்பது என்று கற்றுக் கொண்டோம் பொருள் செலவு என்பது பொருள் உபயோகம் மற்றும் பொருள் விலை மாறுபாடு மற்றும் பொருள் உபயோகம் என்பது பொருள் கலவை மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடு எனவே பொருள் மாறுபாடு பற்றிய விவாதத்தை இத்துடன் முடிக்கிறேன் இனி அடுத்த பாகமான உழைப்பு வேறுபாடு பற்றிய ஆராய்ச்சி ஏனென்றால் உழைப்பு என்பது மொத்த உற்பத்தி செலவில் இரண்டாவது பகுதி இரண்டாவது பகுதி தொழிலாளர் தொழிலாளர் செலவு என்பது பதினைந்தில் இருந்து 20 சில இடங்களில் 25 வருகிறது இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களில் சம்பளம் கொடுப்பதற்கு சில அடிப்படைகள் உள்ளன அவை வாழ்க்கை தரத்திற்கு இணையாக இருக்க வேண்டும் மேலும் பல நிபந்தனைகள் என்றால் சந்தையில் விலை நிலவரம் அல்லது ஊதியம் நாம் தருவது அல்லது சம்பளம் நாம் கொடுப்பது என்பது ஒரு நிலையான தொழிலாளிக்கு மொத்த தொகையில் சற்று அதிகம் சில சமயங்களில் இது உற்பத்தியின் மொத்த செலவுக்கு 25 வரை எட்டுகிறது எனவே தயாரிப்பிற்கான மொத்த செலவு என்ற தலைப்பில் அதனுடைய தொழிலாளர்கள் செலவு அடுத்த தலைப்பு அந்த தொழிலாளர் செலவு என்பதை சரிபார்த்து அதை புரிந்துகொண்டு தொழிலாளர் மாறுபாடு எவ்வாறு உண்டாகிறது என்பதை கண்டுபிடித்து தொழிலாளர் மாறுபாட்டை ஆராய்ச்சி செய்து அதனை கட்டுக்குள் வைக்க வேண்டும் எனவே இப்போது தொழிலாளர் மாறுபாடு என்பதை எப்படி கணக்கிடுவது என்பதை கற்றுக்கொள்வோம் தொழிலாளர் மாறுபாட்டை கணக்கிட வேண்டிய சூத்திரம் என்ன என்பதையும் கண்டுபிடிப்போம் செயல்பாடு ஒன்றுதான் தொழிலாளர் மாறுபாடு என்பதும் அதனுடைய செயல்பாடும் அந்த மாறுபாடு ஆராய்ச்சி என்பதும் ஒன்றுதான் பொருள் மாறுபாடு நாம் ஐந்து விதமான மாறுபாடுகளை கண்டோம் அவை பொருள் செலவு மாறுபாடு பொருள் விலை மாறுபாடு பொருள் அளவு மாறுபாடு பொருள் கலவை மாறுபாடு மற்றும் பொருள் விளைச்சல் மாறுபாடு இப்போது இங்கேயும் தொழிலாளர் ஐந்து வகை மாறுபாடுகள் தான் உள்ளன இதிலே பொருள் என்ற சொல்லுக்கு பதிலாக தொழிலாளர் என்ற சொல்லை பயன்படுத்த போகிறோம் பெரும்பாலான மொத்த நிபந்தனைகள் மற்றும் சொல் தொடர்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவை இங்கு பொருள் என்ற சொல்லுக்கு பதிலாக தொழிலாளர் என்று மாற்றிக் கொள்கிறோம் எனவே இந்த மாறுபாடுகளை நாம் கணக்கிடும் போது ஐந்து மாறுபாடுகள் மீண்டும் வருகிறது அது தொழிலாளர் செலவு மாறுபாடு முதலில் தொழிலாளர் செலவு மாறுபாடு பின்னர் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு இதனை நாம் LRPV என்கிறோம் இது பொருள் அல்ல பொருள் விலை மாறுபாடு என்பது போல் இங்கு தொழிலாளர்ற்கு உண்டான ஊதிய மாறுபாடு வருகிறது அந்த ஆலையில் தொழிலாளர்களுக்கு எந்த விலையில் நாம் ஊதியம் கொடுக்கப் போகிறோம் அல்லது வேறு ஊழியர்களுக்கு அல்லது தொழிலாளிகளுக்கு பின்னர் வருவது தொழிலாளர் திறன் மாறுபாடு அங்கே பொருள் உபயோகம் மாறுபாடு என்பது இங்கே தொழிலாளர் திறன் மாறுபாடாக மாற்றப்படுகிறது தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பது சற்று வித்தியாசமாக குழு அமைப்பு மாறுபாடு பற்றிப் பேசப் போகிறோம் இறுதியாக வேறுசில மாறுபாடுகளையும் கணக்கிட உள்ளோம் எனவே இந்த விஷயத்தில் முதல் பாகமாக தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் சம்பள விலை மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுபாடு தொழிலாளர் கலவை அல்லது குழு அமைப்பு மாறுபாடு மற்றும் கடைசியாக உழைப்பு விளைச்சல் மாறுபாடு அங்கே பொருள் செலவு இங்கே தொழிலாளர் செலவு அங்கே பொருள் விலை இங்கே தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு அங்கே பொருள் உபயோகம் இங்கே தொழிலாளர் திறன் உபயோகம் ஏனென்றால் உபயோகம் என்பது திறன் சம்பந்தப்பட்டது அங்கு பொருள் கலவை மாறுபாடு இங்கே தொழிலாளர் கலவை மாறுபாடு அல்லது குழு அமைப்பு மாறுபாடு அங்கே பொருள் விளைச்சல் மாறுபாடு இங்கே உழைப்பு விளைச்சல் இதனிடையே நாம் மேலும் ஒரு மாறுபாட்டை சரியாக கண்டுபிடித்தால் தொழிலாளர் திறன் என்பது இந்த மாறுபாடு என்பது LITV மாறுபாடு தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு எங்கே எப்போது இதுபோன்ற மாறுபாடுகள் எப்படி கணக்கிட வேண்டும் அல்லது இதுபோன்ற மாறுபாடுகள் எந்த சூழ்நிலைகளில் கணக்கிடப்பட வேண்டும் என்பதைப் பார்ப்போம் சில சமயங்களில் தொழிலாளர் நேரம் என்பது உற்பத்தி இன்றி செயலற்ற நேரமாக இருக்கிறது உற்பத்தி திறன் இன்றி இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் முதல் காரணம் அவர்கள் திறமையான தொழிலாளர்கள் ஆனாலும் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் அவர்களுடைய வேலையில் உண்மை இல்லாமல் வேலை செய்யாது இருக்கிறார்கள் எனவே இங்கு செயலற்ற நேரம் என்பதற்கும் சேர்த்து சம்பளம் தருகிறோம் எனவே அவர்கள் தரும் வெளியீடு என்பது தரமானதாக இல்லை எனவே அவர்களுடைய திறன் என்பது கேள்விக்குறி ஆகிறது அல்லது அவர்கள் அவர்கள் திறன் பாதிப்படைகிறது என்பது ஒன்று இரண்டாவது காரணம் கட்டுக்குள் இல்லாதது உதாரணமாக ஆலையில் ஏதாவது நடந்தால் மின்சாரம் தடைபட்டு இருந்தால் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மின்சாரம் இல்லை இதை நாம் எதிர்பார்க்கிறோம் இதை ஆரம்பத்தில் எதிர்பார்த்து 20 மணி நேரம் வரை மின்சாரம் இருக்கும்படியாக அமைக்கிறோம் ஆனால் நமக்கு இருப்பது ஒரு நாளில் 18 மணி நேரம் இப்போது தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மின்சாரம் இல்லை இது கட்டுக்குள் இல்லாத காரணம் இதற்காக எந்த நிறுவனமும் தொழிலாளர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது ஏனென்றால் திறமை எதிர்மறையாக பாதிப்புக்கு உண்டானது ஏனென்றால் இது செயலற்ற நேரம் ஆகிறது செயலற்ற நேரம் என்பது நாம் அழைப்பது போல் வெறும் செயலற்ற தொழிலாளர் என்று அர்த்தம் கொள்ள முடியாது ஆனால் இது உண்டான காரணம் என்பது நமது கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறது எனவே நாம் செயலற்ற நேரம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணத்திற்கு தொழிலாளர் திறன் மாறுபாடு என்பதில் இருந்து செயலற்ற நேரத்தை கழிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் இங்கே நமக்கு எதிர்மறையான மாறுபாடு ஏனென்றால் நாம் எதிர்பார்த்த திறன் கிடைக்காமல் வேறு ஏதோ ஒன்று கிடைத்தது எப்போது உண்மையான திறன் குறையும் என்றால் மாறுபாடு எதிர்மறையாக கிடைக்கும்போது அவ்வாறு எதிர்மறையாக கிடைத்தால் நாம் அதற்கு தொழிலாளர் மேல் பழியை கூறுகிறோம் அவர்கள் உற்பத்தி திறன் இன்றி இருக்கிறார்கள் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் அவர்கள் வேலையில் உண்மையாக இல்லாமல் வேலை செய்கிறார்கள் என்று சொல்வோம் எனவே இந்த விஷயத்தில் நாம் முதலில் கணக்கிட வேண்டியது தொழிலாளர் திறன் மாறுபாடு அது அடிப்படையில் நிலையான விலை பெருக்கல் இந்த சூத்திரத்தை இங்கே தருகிறேன் நிலையான விலை பெருக்கல் நிலையான நேரம் கழித்தல் உண்மையான நேரம் எனவே உண்மையான நேரம் என்பது நாம் செயலற்ற நேரத்தை அளிக்க வேண்டும் பின்னர் அதற்கான மாறுபாடு என்பதை கணக்கிட வேண்டும் இங்கே தொழிலாளர் செயலற்ற நேரம் மாறுபாடு என்பதை எவ்வாறு அழைப்போம் அதை எவ்வளவு முக்கியமானது அதை இங்கே எப்படி உபயோகிப்பது என்பதை சரி பார்ப்போம் பொருள் மாறுபாடு விஷயத்தில் நாம் MCV என்பது MPV கூட்டல் MUV அதேபோன்று இங்கு தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது LRPV கூட்டல் LEV கூட்டல் தொழிலாளர் திறன் மாறுபாடு தொழிலாளருக்கு சம்பள விலை மாறுபாடு கூட்டல் தொழிலாளர் திறன் மாறுபாடு இவை இரண்டையும் நீங்கள் பார்த்தால் ஏறக்குறைய சமமாக இருக்கும் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது தொழிலாளர் விலை மற்றும் தொழிலாளர் திறன் ஆனால் இங்கு நாம் செயலற்ற நேரத்தை கழிக்கவேண்டும் திறன் மாறுபாடு மற்றும் தொகை மாறுபாடு திறன் மாறுபாடு கழிக்கும்போது இதனை நாம் மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் LITV தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு என்பதை இந்த மூன்று விஷயங்களையும் கூட்டும்போது கிடைப்பதே தொழிலாளர் செலவு மாறுபாடு எதற்காக இவற்றை பிரிக்க வேண்டும் எதற்காக இதனை கழிக்கவேண்டும் இதனுடைய திறனை சுட்டி காண்பிக்கவும் கண்டுபிடிக்கவும் அவ்வாறு செய்கிறோம் இங்கு செயல்திறன் குறைபாடு என்பது பாதிக்கப்படுவது தொழிலாளர்களால் மட்டும் அல்ல இதற்கு கூடுதலாக கட்டுக்குள் இல்லாத காரணங்கள் உண்டு இதற்கு உடனே தொழிலாளர்களை வேலைநீக்கம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது அல்லது நீங்கள் யூக படுத்தக்கூடாது அல்லது இதனை தவறான முடிவுக்கு கொண்டு போகக்கூடாது தொழிலாளர்கள் பொறுப்பற்றவர்கள் அல்லது உற்பத்தி திறன் இல்லாதவர்கள் என்று நாம் பேசினால் அது சரியல்ல நாம் தொழிலாளர் திறன் பற்றி பேசுகிறோம் தொழிலாளர் திறன் என்பது LEV இது தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு என்பது அங்கே பொருள் மாறுபாடு போன்றதுதான் பொருள் உபயோகமாக மாறுபாடு என்பது எவ்வளவு அது பொருள் கலவை மாறுபாடு கூட்டல் பொருள் விளைச்சல் மாறுபாடு எனவே இந்த மாறுபாடுகளும் அதுபோலத்தான் நான் ஏற்கனவே சொன்னபடி பொருள் என்ற வார்த்தைக்கு நாம் தொழிலாளர் என்று மாற்றம் செய்தோம் பெரும்பாலும் மாறுபாடுகளை கணக்கிடும்போது நாம் ஒரே ஒரு மாறுபாடு என்பதை கூட்டிக் கொள்கிறோம் அது LITV அதை கண்டுபிடிக்க தொழிலாளர் திறன் என்பது நமக்கு எதிர்மறையாக பாதிக்கும் எதனால் இது நடந்தது தொழிலாளர்கள் உற்பத்தித் திறன் அற்றவர்கள் என்றால் அது நமது கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது ஆனால் அந்தக் கட்டுப்பாட்டை நாம் செய்யவில்லை அல்லது தொழிலாளர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் கிடைத்தார்கள் ஆனால் காரணம் என்பது கட்டுக்குள் இல்லை ஏனென்றால் மின்சாரம் இல்லை அல்லது சில சமயங்களில் பொருட்கள் கிடைப்பது இல்லை எனவே மின்சாரம் இல்லை பொருள் கிடைப்பது இல்லை என்பதற்கு தொழிலாளர் என்ன செய்வார் அவர் ஆலைக்கு வருவார் அமர்வார் பின் திரும்பிச் செல்வார் கூடுதலாக ஒரு மாறுபாட்டை கணக்கிட வேண்டும் என்றால் அதை நாம் LITV என்று அழைக்கிறோம் மற்ற மாறுபாடுகள் என்பதை பொருள் மாறுபாடுகள் உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் நீங்கள் செய்யவேண்டியது எளிமையாக வார்த்தை மாற்றம் பொருள் என்பதற்கு பதிலாக தொழிலாளர் என்பது மற்றவை எல்லாம் சமமே பொருள் செலவு மாறுபாடு இங்கே தொழிலாளர் செலவு மாறுபாடு பொருள் விலை மாறுபாடு இங்கே தொழிலாளர் சம்பள விலை மாறுபாடு அங்கு பொருள் உபயோக மாறுபாடு இங்கே தொழிலாளர் திறன் மாறுபாடு அங்கே பொருள் கலவை மாறுபாடு இங்கே தொழிலாளர்கள் கலவை அல்லது குழு அமைப்பு மாறுபாடு அதேபோன்று அங்கே பொருள் விளைச்சல் மாறுபாடு இங்கே உழைப்பு விளைச்சல் மாறுபாடு எனவே அங்கே உள்ள அதே மாறுபாடுகள் தான் இங்கேயும் உள்ளது இங்கே அடுத்த விஷயம் நாம் கற்றுக் கொள்ளப் போவது இந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது இதற்குண்டான சூத்திரங்கள் நம்மிடம் உள்ளனஅவற்றைக்கொண்டு நாம் சில பிரச்சனைகளையும் அல்லது சில வழக்குகளையும் ஆராய்ச்சி செய்து மாறுபாடுகளை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு தெரியவரும் எனவே இப்போது நாம் மாறுபாடுகளை கணக்கிடும் முறைகளை கற்றுக்கொள்வோம் நான் முன்பு சொல்லியது போல முதல் மாறுபாடு என்பது தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் செலவு மாறுபாடு என்றால் என்ன அது தொழிலாளர்களின் நிலையான செலவு கழித்தல் தொழிலாளர்களின் உண்மையான செலவு தொழிலாளர்களின் நிலையான செலவு கழித்தல் தொழிலாளர்களின் உண்மையான செலவு என்பது தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் நிலையான தொழிலாளர் செலவு கழித்தல் தொழிலாளர் உண்மையான செலவு என்பதை நீங்கள் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்கிறீர்கள் எளிமையாக அடுத்த மாறுபாடு என்பது தொழிலாளர் சம்பள விலை வேறுபாடு LRPV LRPV தொழிலாளர் சம்பள விலை மாறுபாடு என்பது கணக்கு செய்யும்போது தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு என்பது இந்த விஷயத்தில் உண்மையான அளவு எனவே அதை இங்கே எழுதினால் உண்மையான நேரம் பெருக்கல் நிலையான விலை ஒரு மணி நேரத்திற்கு இது நமக்கு எவ்வளவு மணி நேரம் கொடுக்கப்பட்டது என்பதை பொருத்தது இது ஒரு மணி நேரத்திற்காக இருக்கலாம் அல்லது ஒரு நாள் சம்பளம் அல்லது ஒரு வார சம்பளம் அல்லது ஒரு மாத சம்பளம் எனவே கொடுக்கப்பட்ட நேர யூனிட் படி நாம் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே உண்மை நேரம் பெருக்கல் நிலையான விலை ஒரு மணி நேரத்திற்கு கழித்தல் உண்மையான விலை ஒரு மணி நேரத்திற்கு எனவே இங்கே என்ன செய்கிறோம் என்றால் உண்மையான அளவு பெருக்கல் நிலையான விலை ஒரு யூனிட்டுக்கு கழித்தல் உண்மையான விலை ஒரு யூனிட்டுக்கு மூன்றாவது மாறுபாடு என்பது தொழிலாளர் திறன் மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுபாடு என்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு நிலையான விலை பெருக்கல் நிலையான நேரம் உண்மையான வெளிப்பாட்டிற்கு கழித்தல் உண்மையான நேரத்திற்கு செலவு செய்தது இந்த 3 மாறுபாடுகளும் பின்னர் தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு அதாவது LITV எனவே தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாட்டை கணக்கிடும்போது நாம் உபயோகிக்கும் சூத்திரம் அசாதாரணமான செயலற்ற நேரம் பெருக்கல் நிலையான விலை LITV இதன்பின்னர் நாம் தொழிலாளர்கள் கலவை அல்லது குழு அமைப்பு மாறுபாடு என்பதையும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு என்பதையும் கணக்கிட வேண்டும் எனவே தொழிலாளர் குழு அமைப்பு மாறுபாடு அல்லது தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பது வேறு சூழ்நிலைகளில் எப்படி பொருள் கலவை மாறுபாடு என்பதை பார்த்தோமோ அதுபோல மூன்று வித்தியாசமான சூழல்களில் வரும் இங்கேயும் தொழிலாளர் கலவை மாறுபாடு அல்லது குழு அமைப்பு மாறுபாடு என்பது மூன்றிலிருந்து 4 சூழல்களில் மீண்டும் தரப்பட்டுள்ளது எனவே நாம் மூன்று முதல் 4 சூத்திரங்களை வைத்து உழைப்பு விளைச்சல் மாறுபாடு என்பதை கண்டுபிடித்து மேலும் சில வித்தியாசமான சூத்திரங்களை அமைத்து உபயோகிக்க வேண்டும் எனவே அந்த சூத்திரங்கள் என்பதை விரிவாக அதாவது தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு போன்றவற்றை விவாதித்து அல்லது கற்றுக்கொண்டு அல்லது அடுத்த வகுப்பில் தெரிந்துகொள்ள இருக்கிறோம் அதற்காக அதன் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக முன்னேறி தொழிலாளர் மாறுபாடுகளை கண்டுபிடிப்போம் நன்றிகள் பல